உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பிற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நாம் செல்களின் இரண்டாவது வகையான யூகரியோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சென்ற வகுப்பில் நாம் ப்ரோகாரியோட்ஸ் பற்றி பார்த்தோம் அதாவது செல்களில் இரண்டு வகைகள் இருக்கின்றன அவைகள் ப்ரோகாரியோட்ஸ் மற்றும் யூகரியோட்ஸ் என்று பார்த்தோம் இதன்பிறகு மரபணு பொருளின் அடிப்படையில் இந்த இரண்டு வகைகளுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசங்களை பார்த்தோம் இப்பொழுது அளவின் அடிப்படையில் ப்ரோகாரியோட்ஸ் மற்றும் யூகரியோட்ஸ் நடுவே உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் மிகவும் பெரிய அளவில் இருக்கும் யூகரியோட்ஸ்களுடன் ஒப்பிடும் பொழுது ப்ரோகாரியோட்கள் சற்று சிறிதாகவே இருக்கும் இந்த படத்தில் இருப்பது போல் இவைகளின் அமைப்பு மிகவும் எளிமையானதாக இருக்கும் யூகரியோட்ஸ்களின் அமைப்பு சற்று சிக்கலானதாகவே இருக்கும் இவைகளின் செல்களில் நியூக்ளியஸ் பிற பொருட்கள் என பல பாகங்கள் இருக்கும் யூகரியோட்டின் செல்லில் இருக்கும் அனைத்து பாகங்களை சுற்றியும் ஒரு மெம்பிரேன் இருக்கும் வெளியில் இருக்கும் செல் மெம்பிரேன் உடன் சேர்ந்து இது ஒரு கூடுதல் மெம்பிரேனாக இருக்கிறது இந்த அனைத்து பாகங்கள் அல்லது துணை தொகுப்புகளை சுற்றி ஒரு மெம்பிரேன் இருக்கிறது இதனாலேயே இவைகள் ஆர்கனல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு உறுப்புகளை போன்றது என்று அர்த்தம் ப்ரோகாரியோட்களில் இருக்கும் டிஎன்ஏ சற்று தளர்வாக நியூக்ளியோய்டு அமைப்பில் இருக்கும் என்று பார்த்தோம் ஆனால் யூகரியோட்ஸ்களில் பரிணாம வளர்ச்சியில் முதல் முறையாக மிகவும் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும் டிஎன்ஏ இருக்கும் இது நன்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆகையால் யூகரியோட் என்றால் என்ன இந்த வார்த்தையை பிரித்துப் பார்த்தால் யூ என்றால் உண்மையான என்று அர்த்தம் காரியன் என்றால் நியூக்ளியஸ் என்று சென்ற வகுப்பில் கூறினேன் இந்த வகை உயிரினங்களில் முதல் முறையாக நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் இதுதான் நியூக்ளியஸ் இதனுள்ளே தான் மரபணு பொருள் அதாவது பொதுவாக டிஎன்ஏ இருக்கும் யூகரியோட்டா அல்லது யூகரியா ராஜ்யத்தின் கீழ் நான்கு முக்கிய வகையான உயிரினங்கள் இருக்கின்றன முதலாவது ப்ரோடிஸ்ட்கள் இதற்குக் கீழே தான் அமீபா மற்றும் பரமேசியம் போன்ற உயிரினங்கள் இடம்பெறும் உங்கள் உயர்கல்வியில் படித்தது போல இதன் அடுத்த வகை தான் பங்கை இதற்கு கீழ் தான் காளான் இடம்பெறும் அடுத்தது பூக்கும் மற்றும் பூக்காத தாவரங்கள் யூகரியா ராஜ்யத்தில் இடம்பெறும் இதனுடன் சேர்ந்து மிருகங்களின் செல்களும் இதில் இடம்பெறும் ப்ரோகாரியோட்கள் போல் இல்லாமல் யூகரியோட்களில் மெம்பிரேனினால் சூழப்பட்ட ஒரு ஆர்கனல்ஸ் இருக்கும் செல்களின் வேலை சுமையை பிரித்து செய்வதற்கு இவைகள் உதவும் ப்ரோகாரியோட்கள் பாலியல் அல்லாதஏசெக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம் இதற்கு மாறாக யூகரியோட்கள் பாலியல்செக்ஸ்வல் மற்றும் பாலியல் அல்லாதஏசெக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் சரி இப்பொழுது யூகரியோட் செல்லின் அடிப்படை அமைப்பில் இருந்து தொடங்கலாம் ஒரு யூகரியோட் செல்லின் வெளிப்புற மறைப்பின் பெயர்தான் பிளாஸ்மா மெம்பிரேன் செல்களுக்கு உள்ளே இருக்கும் பொருட்களை வெளிப்புறத்திலிருந்து பிரிப்பதற்கு உபயோகமாக இருப்பதுதான் இந்த வெளிப்புற மறைப்பு அல்லது உரை இது ப்ரோகாரியோட்கள் மற்றும் யூகரியோட்களில் இருக்கும் பொதுவான அம்சம் ஒவ்வொரு பிளாஸ்மா மெம்பிரேனும் பாஸ்போலிப்பிடுகள் எனப்படும் மோனோமர் அமைப்புகளை கொண்டு உருவாகி இருக்கும் இதில் ஒரு போலார் தலையும் நான்போலார் வால்களும் இருக்கும் இந்த ஒற்றை பாஸ்போ அமைப்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக சீராக அமைக்கப்பட்டிருக்கும் இதன்மூலம் ஒரு சிக்கலான பாலிமர் உருவாகும் இதைத்தான் பிளாஸ்மா மெம்பிரேன் என்று கூறுகிறோம் இந்த மெம்பிரேன் அதாவது பாஸ்போலிப்பிடுகள் வெறும் லிப்பிடுகளால் மட்டும் உருவானதல்ல புரதத்தினால் ஆங்காங்கே குறுக்கே வெட்டப்பட்டிருக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட முறையும் இல்லாமல் நமது வீட்டில் இருக்கும் மொசைக் டைல்ஸ்களைப் போல இருக்கும் அதாவது இந்தப் புரதங்கள் மொசைக் டைல்ஸ்களைப் போல அமைந்திருக்கும் ஆகையால் இந்த மெம்பிரேன்களுக்கு இரண்டு அம்சங்கள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் மொசைக் போல அமைந்திருக்கும் புரதங்கள் இந்தப் புரதங்கள் என்னவாக வேண்டுமானாலும் செயல்படலாம் இவை ஏற்பிகள் ஆக செயல்படலாம் அதாவது செல்களுக்கு வெளியே நடக்கும் தகவல்களை உணர்ந்து அதை செல்களுக்குள் செலுத்துவது அல்லது இந்த புரதங்கள் ஒரு வாயில் காவலனை போல் செயல்படலாம் அதாவது செல்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் வெளியிலிருந்து உள்ளே அனுமதிப்பது ஆகையால் பிளாஸ்மா மெம்பிரேனின் முழு நோக்கம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தடையாக இருப்பது மற்றும் ஒரு வாயில் காவலனை போல் செயல்படுவதும் தான் இவைகள் செல்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட பொருட்கள் மட்டுமே வருகிறதா என்றும் வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் மட்டுமே வெளியே செல்கிறதா என்றும் உறுதி செய்வதுதான் இவைகளின் வேலை இந்த தடுப்பு அனுமதிக்கும் பொருட்கள் மட்டுமே இதன் மூலமாக செல்ல முடியும் மற்றவைகளால் செல்ல முடியாது இந்த மெம்பிரேன் பற்றியும் அதன் அமைப்பு பற்றியும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய இரண்டு முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன அதாவது பாஸ்போலிப்பிடுகள் எனப்படும் இந்த அமைப்புகள் வெறும் லிப்பிடுகளால் மட்டும் உருவாக்கப்பட்டது அல்ல மேலும் இந்த லிப்பிடுகள் திரவத்தன்மையில் இருக்கும் ஒவ்வொரு மோனோமர்களும் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக அமைந்திருக்கும் இவைகளால் எல்லா பக்கமும் அசைய முடியும் செல்கள் தங்கள் வடிவத்தை மாற்றுவதற்கும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதற்கும் இதன் திரவத்தன்மையே உதவிகரமாக இருக்கிறது இது அனைத்து நேரங்களிலும் அதன் தடுக்கும் திறனைத் தக்க வைத்துக் கொண்டே இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு அமீபா இருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் அது தனது உருவத்தை மாற்றுவதன் மூலம் முன்னே நகர்ந்து செல்ல முடியும் இந்த மெம்பிரேன் தன்னை சுருக்குவதனால் இந்த உருவ மாற்றம் சாத்தியமாகிறது மேலும் பாஸ்போலிப்பிடு மோனோமர்கள் எனப்படும் அமைப்புகளின் மாற்றத்தினால் தங்களை இடம் மாற்றி கொள்ளும் ஆகையால் இயற்கையிலேயே இவைகள் திரவ நிலையில் இருக்கும் இவைகள் திரவ நிலையில் இருந்த போதிலும் தங்களுடைய தடுக்கும் திறனை தக்கவைத்துக் கொண்டே தான் இருக்கும் இதற்கு காரணமாக இருப்பது மெம்பிரேன் கட்டமைப்பில் இருக்கும் பல விதமான புரதங்கள் இதனாலேயே இந்த மெம்பிரேன்களில் திரவ நிலையில் இருக்கும் மொசைக் போன்ற ஒரு அமைப்பை பார்க்க முடிகிறது இந்த பிளாஸ்மா மெம்பிரேன்கள் மிகவும் முக்கியமானவை ஏனென்றால் இதன் விளிம்பில் இருக்கும் போலார் தலைகள் அனைத்தும் ஹைடிரோஃபிலிக் நீண்ட கொழுப்பு அமில சங்கிலிகளால் உருவான வால்கள் அனைத்தும் ஹைட்ரோபோபிக் ஆகையால் இவைகள் ஒரு நீர் கலந்த சூழலில் இருக்கும்பொழுது 2 அடுக்குகள் உருவாகும் இதனாலேயே இவைகளை பைலேயர் என்று கூறுவர் செல்களுக்கு வெளியேவும் உள்ளேயும் இந்த ஹைடிரோஃபிலிக் தலைகள் நீர் சூழலிலேயே இருக்கும் செல்களுக்கு உள்ளே இவைகள் சைட்டோபிளாசமை நோக்கி இருக்கும் ஹைட்ரோபோபிக் வால் முனைகள் ஒன்றாக இருக்கும் ஆகையால் இது ஒரு நல்ல தடுப்பாக அமையும் செல்களுக்கு வெளியே இருந்து உள்ளே செல்ல விரும்பும் ஒரு பொருளின் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பார்த்தோமேயானால் அந்தப் பொருள் ஒரு ஹைடிரோஃபிலிக் மூலக்கூறாக இருக்கும் பட்சத்தில் அவைகள் ஹைட்ரோபோபிக் தடுப்பை தாண்டினால் மட்டுமே செல்களுக்கு உள்ளே செல்ல முடியும் இவைகள் செல்வதற்கு இருக்கும் ஒரே வழி புரதங்களால் உருவாகி இருக்கும் வாயில் ஆகையால் ப்ரோகாரியோட்டிக் செல்லாக இருந்தாலும் சரி யூகரியோட்டிக் செல்லாக இருந்தாலும் சரி அதன் வெளிப்புற மறைப்பு பிளாஸ்மா மெம்பிரேன் தான் பிளாஸ்மா மெம்பிரேனினால் தங்களை ஒன்றாக பிணைத்திருக்க முடியவில்லை என்றால் அவைகள் உடைந்துவிடும் இந்த பிளாஸ்மா மெம்பிரேன் ஒரு மேடை போன்ற அமைப்பின் மேல் இருக்கும் இந்த அமைப்பு ஃபைபரால் உருவான புரதம் கம்பியால் உருவான ஒரு வலையின்மேல் இந்த மெம்பிரேன் இருப்பதைப் போல் நீங்கள் எண்ணிக் கொள்ளலாம் இதை தான் சைட்டோஸ்கெலட்டன் என்று கூறுகிறோம் செல்களுக்கு உள்ளே திரவ வடிவிலான சைட்டோபிளாசம் இருக்கும் இதை தான் ப்ரோகாரியோட்களில் பார்த்திருக்கிறோம் இந்த பிளாஸ்மா மெம்பிரேன் ஒரு மேடை போன்ற அமைப்பின் மேல் அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பு பல ஃபைபர்களை கொண்டு உருவாகி இருக்கும் இதை தான் சைட்டோஸ்கெலட்டன் என்று கூறுகிறோம் இந்த சைட்டோஸ்கெலட்டன் மூன்று வெவ்வேறு பொருட்களால் உருவாகியிருக்கும் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த மூண்டு பொருட்களுக்கும் வெவ்வேறு இழுவிசை திறன் இருக்கும் இவைகள் ஒவ்வொன்றும் செல்களுக்கு வெவ்வேறு கடினத்தன்மை தரும் இதனால் மைக்ரோ ஃபிலமெண்ட் போன்ற ஒரு அமைப்பு உருவாகும் இவைகள் சிறிய ஹெலிகள் வடிவிலான சிறிய புரதங்களின் பாலிமர்களின் நீட்டிப்பு இதை தான் அக்டின் என்று கூறுவர் இந்த படத்தில இருக்கும் ஒவ்வொரு வட்டமும் ஒரு அக்டின் மோனோமர் இவைகள் ஹெலிகள் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் இதனால் இவைகள் செல்களின் உள்ளே நீண்ட வளையக்கூடிய ஃபைபர்கள் போன்று இருக்கும் செல்களுக்கு வெளியே இருந்து ஏதேனும் அழுத்தம் ஏற்பட்டால் இந்த செல்கள் சுருங்க வேண்டும் இந்த சுருக்கம் அக்டின் ஃபைபர்களாலே சாத்தியமாகிறது இந்த மைக்ரோ ஃபிலமெண்ட்களுடன் சேர்ந்து மைக்ரோடியுபுல்ஸ் எனப்படும் சற்று தடிமனான ஃபிலமெண்ட்களும் இருக்கும் இவைகள் வெற்று குழாய் போன்ற அமைப்பு கொண்டவை இவைகள் சிறு சிறு அமைப்புகள் ஒன்றின் மேல் ஒன்றாக ஒரு சிலிண்டர் போல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆகையால் சிலிண்டர் வடிவிலான ஒரு வெற்று குழாய் போல இருக்கும் இவைகள் மைக்ரோ ஃபிலமெண்ட்களை விட சற்று கடினமாகவே இருக்கும் இந்த படத்தில இருக்கும் ஒல்லியான நேர் கோடுகள் போல இருப்பவை அனைத்தும் மைக்ரோ ஃபிலமெண்ட்கள் குழாயை போல இருப்பவைகள் மைக்ரோடியுபுல்ஸ் அக்டின் மோனோமர்கள் மற்றும் மைக்ரோ ஃபிலமெண்ட்கள் போலவே இந்த மைக்ரோடியுபுல்ஸ்களும் டியுபுலின் எனப்படும் புரதத்தினால் உருவானவை இந்த படத்தில இருக்கும் ஒவ்வொரு வட்டமும் டியுபுலின் இங்கே மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு டியுபுலினும் நூலில் கோர்க்கப்பட்டிருக்கும் பாசியை போல சீராக அமைந்து இருக்கும் ஒவ்வொரு டியுபுலினயும் ஒரு பாசி அல்லது முத்தைப் போன்று எண்ணிக்கொள்ளுங்கள் அதை சீராக கோர்க்கும் பொழுது அது ஒரு முத்துமாலை அல்லது பாசி மாலையை போன்று இருக்கும் இதேபோல் 13 மாலையை எடுத்து ஒரு வெற்று சிலிண்டர் வடிவில் அமைத்தால் கிடைப்பதுதான் மைக்ரோடியுபுல் மைக்ரோ ஃபிலமெண்ட்டுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் இவைகள் சற்று கடினமாகவே இருக்கும் மைக்ரோ ஃபிலமெண்ட்டுகள் சற்று நெகிழ்வாகவே இருக்கும் இதில் மிகவும் சுவாரசியமான மற்றும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவைகள் தனித்தனியான மோனோமர்களை கொண்டு உருவாகி இருக்கிறது ஆகையால் இந்த இரண்டு பிலமெண்ட் தொகுப்புகளினால் குறுகிய நேரத்தில் எளிதாக ஒன்றாக திரண்டோ அல்லது தனித்தனியாக பிரிந்தோ இருக்க முடியும் இதை ஒரு லீகோ விளையாட்டுப் பொருளை போன்று எண்ணிக்கொள்ளுங்கள் இதில் சிறுசிறு லீகோ பாகங்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் ஒரு அமைப்பு உருவாகும் அதை எப்பொழுது பிரிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நீங்கள் தனித்தனியாக பிரித்துவிடலாம் சிறு முத்துக்கள் போல் இருக்கும் சிறிய மூலக்கூறுகள் தேவைப்படும் பொழுது ஒன்றுசேர்ந்து ஃபிலமெண்ட்டாக உருவாகும் அதேசமயம் இது தேவைப்படாத பொழுது தனித்தனியாக பிரிந்து விடும் இது மிகவும் சிறந்த அம்சம் இந்த சைட்டோஸ்கெலட்டன் மற்றும் பிளாஸ்மா மெம்பிரேனின் திரவத்தன்மையை கொண்டு தான் செல்களால் சுருங்கவோ விரியவோ முடிகிறது மூன்றாவது வகை ஃபைபர்கள் இடைநிலை அல்லது இன்டர்மீடியரி ஃபிலமெண்ட்கள் மைக்ரோ ஃபிலமெண்ட்டுகள் மற்றும் மைக்ரோடியுபுல்ஸ் போல இல்லாமல் இந்த இன்டர்மீடியரி ஃபிலமெண்ட்கள் கயிறுகள் போல இருக்கும் இவைகளை நன்கு முறுக்கிய நைலான் கயிறுகள் போல எண்ணிக் கொள்ளலாம் இவைகளின் இழுவிசை மைக்ரோ ஃபிலமெண்ட்டுகள் மற்றும் மைக்ரோடியுபுல்ஸ் விட அதிகமாக இருக்கும் செல்கள் எங்கெல்லாம் சற்று கடினமாக அல்லது உறுதியாக இருக்க வேண்டுமோ செல்களின் அந்த இடங்களில் இந்த இன்டர்மீடியரி ஃபிலமெண்ட்கள் இருக்கும் இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சைட்டோஸ்கெலட்டன் என்பது பிளாஸ்மா மெம்பிரேன் இருப்பதற்கான ஒரு மேடை அல்லது ஒரு கட்டமைப்பு இதுவே செல்களின் உருவத்தை ஒன்றாக பிணைத்து வைத்திருக்கிறது இதில் மூன்று வெவ்வேறு வகையான பொருட்கள் இருக்கின்றன அதிக நெகிழ்வாக இருக்கும் மைக்ரோ ஃபிலமெண்ட்கள் வெற்று சிலிண்டர் வடிவில் இருக்கும் மைக்ரோடியுபுல்ஸ் இறுதியாக அதிக உறுதி கொண்ட இன்டர்மீடியரி ஃபிலமெண்ட்கள் இந்த மூன்று வகையான ஃபைபர்கள் தான் செல்கள் ஒன்றாக இணைந்து இருப்பதற்கு உதவியாக இருக்கிறது மைக்ரோ ஃபிலமெண்ட்டுகள் மற்றும் மைக்ரோடியுபுல்ஸ்களின் ஒன்று சேரும் மற்றும் பிரியும் பண்பைக் கொண்டு செல்களால் எளிதாக ஒன்றாக திரண்டோ அல்லது தங்களின் உருவத்தை மாற்ற முடிகிறது உதாரணத்திற்கு ஒரு அமீபா இருக்கிறது அது முன்னே செல்ல வேண்டும் என்று எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது என்ன நடக்கும் என்றால் இந்த அக்டின் மோனோமர்கள் ஒன்றுகூடி அமீபாவின் முன் விளிம்பின் பக்கம் தள்ள தொடங்கும் இந்த மோனோமர் அமைப்புகள் தனியாக இருந்தாலும் தேவைக்கு ஏற்றார்போல் அவைகள் உடனடியாக ஒன்று சேர்ந்து குழாய்களை போல் உருமாறி செல்லை முன்னே செல்வதற்கு உதவி செய்யும் சைட்டோஸ்கெலட்டன் பண்பின் மூலமாகவே இது சாத்தியமாகிறது முன்னே சென்ற உடன் வேலை முடிவடைகிறது ஆதலால் இந்த ஃபிலமெண்ட்கள் மறுபடியும் ஒற்றை மோனோமர் அமைப்புகளாக பிரிந்து அதன் உருவத்தையும் மாற்றிக் கொள்கிறது செல்களில் சைட்டோஸ்கெலட்டன் அமைப்புகளால் இந்த உருவ மாற்றம் சாத்தியமாகிறது ப்ரோகாரியோட்கள் மற்றும் யூகரியோட்கள் நடுவே இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் நியூக்ளியஸ் தான் யூகரியோட்களில் நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் ஏனென்றால் இதன் டிஎன்ஏ சீராக இருக்கும் மனிதர்களிடம் இருக்கும் இந்த டிஎன்ஏ வை நீட்டி அதன் இரு முனைகளுக்கு நடுவே இருக்கும் நீளத்தை அளவிட்டு பார்த்தால் நீங்கள் மிகவும் ஆச்சரியம் அடைவீர்கள் இதன் நீளம் சுமார் இரண்டு மீட்டர் இருக்கும் இந்த இரண்டு மீட்டர் ஃபைபரில் அனைத்து மரபணுத் தகவலும் குறியிடப்பட்டு வெறும் 10 லிருந்து 20 மைக்ரான் விட்டம் உடைய செல்களுக்கு உள்ளே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம் இந்த டிஎன்ஏ தங்களை மறு சீரமைப்பு கொண்டு பலமுறை மடிந்து எப்படி ஒரு கம்பளி நூல் சுற்றி சுற்றி பந்தாக இருப்பது போல் சிறியதாக மடிந்திருக்கிறது ஒரு க்ரோமாட்டின் என்கின்ற ஒரு வகை புரதங்களின் உதவியால் இவைகள் மேலும் சிறியதாக அடங்கி இருக்கிறது யூகரியோட்களில் இருக்கும் டிஎன்ஏ க்ரோமாட்டினாக சீராக அமைந்து இருக்கிறது இந்த க்ரோமாட்டின் செல் டிவிஷனின் போது சற்று தளர்ந்து குரோமோசோம்ஸ் ஆக உருவாகிறது இந்த செல் டிவிஷன் பற்றி விரிவாக பிறகு பார்க்கலாம் ப்ரோகாரியோட்களில் இருக்கும் ஒற்றை சுருள் டிஎன்ஏ போல இல்லாமல் யூகரியோட்களில் இருக்கும் டிஎன்ஏ சற்று சிக்கலானதாக இருக்கும் க்ரோமாட்டின் என்ற புரதத்தின் உதவியுடன் இந்த டிஎன்ஏ சீராக அமைந்திருக்கும் இந்த க்ரோமாட்டின் நியூக்ளியஸ் உள்ளே சீராக இருப்பதுடன் இந்த முழு மரபணு பொருளைச் சுற்றி ஒரு இரட்டை அடுக்கு மெம்பிரேன் கட்டமைப்பு இருக்கும் இதைதான் நியூக்ளியர் என்வலப் என்று கூறுவர் இதில் காணப்படும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் நியூக்ளியஸ் தனித்து இருக்காது இந்த நியூக்ளியஸ் செல்களில் இருக்கும் மற்ற பொருட்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் இதனாலேயே இந்த நியூக்ளியஸில் பல திறப்புகள் இருக்கும் இதைதான் நியூக்ளியர் போர்ஸ் என்பர் இவைகளே வாயிற்காவலனாகச் செயல்படுகிறது இந்த வாயில் மூலமாகவே எந்த பொருளாக இருந்தாலும் சரி நியூக்ளியசுக்கு உள்ளேயோ அல்லது அதிலிருந்து வெளியேவோ செல்ல முடியும் இதனுடன் சேர்ந்து நியூக்ளியஸில் இருக்கும் க்ரோமாட்டின் நன்கு அழுத்தப்பட்டு பல அடுக்குகளாக அழுத்தப்பட்டு மிகவும் கச்சிதமான அமைப்பாக நடுவே இருக்கும் இதுதான் நியூக்ளியோலஸ் இந்த நியூக்ளியோலசில் தான் ரைபோசோம்கள் இருக்கும் இதைப்பற்றி சென்ற வீடியோவில் நாம் பார்த்தோம் இந்த ரைபோசோம்கள் தான் புரதங்களை உருவாக்கும் வேலையை செய்கிறது புரதங்களை உருவாக்கும் இந்த இயந்திரங்கள் நியூக்ளியோலஸ்ஸில் தயாரிக்கப்பட்டு ஒருங்கிணைந்து இருக்கிறது இதுவே ப்ரோகாரியோட்கள் மற்றும் யூகரியோட்கள் நடுவே இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ப்ரோகாரியோட்களை விட யூகரியோட்களில் இருக்கும் டிஎன்ஏ கச்சிதமாக சிறியதாக இருக்கும் ஏனென்றால் ப்ரோகாரியோட்கள் ஹாப்ளாய்டுகள் அதாவது மரபணு பொருட்கள் பெற்றோர்கள் இருவரிடமிருந்தும் கிடைக்கும் தந்தையிடம் மற்றும் தாயிடம் இருந்தும் கிடைக்கும் இதேபோல் யூகரியோட்கள் அனைத்தும் டைப்ளாய்டுகள் அதாவது ஒவ்வொரு மரபணு பொருளுக்கும் 2 நகல்கள் கிடைக்கும் தந்தையிடமிருந்து இருந்து ஒன்றும் தாயிடம் இருந்து ஒன்றும் கிடைக்கும் இதுவே ப்ரோகாரியோட்கள் மற்றும் யூகரியோட்கள் நடுவே இருக்கும் மரபணு பொருள் சார்ந்த வித்தியாசம் யூகரியோட்களின் செல்லில் இருக்கும் மற்றொரு முக்கியமான உறுப்புதான் மைட்டோகாண்ட்ரியா இந்த மைட்டோகாண்ட்ரியாவை செல்களின் பவர்ஹவுஸ் என்றும் அழைப்பார்கள் நான் முன்பு கூறியதைப் போலவே உயிரியல் வாழ்வில் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஆற்றல் தேவை இந்த ஆற்றலை உற்பத்தி செய்வது ஏடிபி எனப்படும் இந்த மூலக்கூறு தான் இந்த ஆற்றல் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு செல்களின் பிற பகுதிக்கு வழங்கப்பட வேண்டும் இந்த ஆற்றலைக் கொண்டுதான் செல்கள் தங்களுடைய செயல்பாட்டை தொடர்ந்து செய்ய முடியும் இந்த ஆற்றல் உற்பத்தி மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிறது இதனாலேயே இவைகள் தனிச்சிறப்பு வாய்ந்த உறுப்பாக அமைகிறது இதுவும் ஒரு இரண்டு அடுக்கு மெம்பரேன் கொண்ட உறுப்பு ஒரு வெளி மெம்பரேன் மற்றும் ஒரு உள் மெம்பரேன் இதை கவனிக்கும் பொழுது புதிரான விஷயம் என்னவென்றால் உள்ளே இருக்கும் மெம்பரேன் பல மடிப்புகள் உடையதாக இருக்கும் இந்த மடிப்புகள் காரணம் இல்லாமல் இல்லை இந்த மடிப்புகளுக்கான காரணத்தை நாம் பிறகு பார்க்கலாம் வெளி மெம்பரேன் போல் இல்லாமல் உள் மெம்பரேன் அதிக இடத்தை ஆக்கிரமித்திருப்பத்தை பார்க்கலாம் இந்த மெம்பரேனில் F0 F1 என்ற துகள்கள் பதிந்து இருக்கும் இந்த F0 F1 துகள்கள் தான் ATPயை உருவாக்கம் என்சைம்கள் ஆகையால் இதை ஏடிபி சிந்தேஸ் என்று கூறுவர் இந்த உள் மெம்பரேன் அதிக இடத்தை ஆக்கிரமித்து இருப்பதால் இதன் மேற்பரப்பு அதிகமாக இருக்கும் இதனால் அனைத்து இடங்களிலும் இந்த துகள்கள் பதிந்து இருக்கும் இதன்மூலம் ஏடிபி சிந்தேஸ் தனது வேலையை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் இது எப்படி செயல்படுகிறது என்பதைப் பற்றி நான் கூறப்போவது இல்லை ஆர்வமுள்ளவர்கள் இந்த மைட்டோகாண்ட்ரியா சுவாசத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஏடிபி சிந்தேஸ் எப்படி செயல்படுகிறது என்பதைப் பற்றி புரிந்து கொள்ளலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் உள்ளே இருக்கும் மெம்பரேன் வெளி மெம்பரேனை விட அதிக இம்பெர்மியபில் அதாவது எந்தப் பொருளாலும் உள் மெம்பரேனை தாண்டி எளிதில் உள்ளே நுழைந்து விட முடியாது ATP உருவாக்கத்திற்கு இந்த இரண்டு மெம்பரேனுக்கு நடுவே உள்ள இடம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இடத்தை தான் இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ் என்று கூறுவர் சைட்டோபிளாசமில் இருப்பது போல் மைட்டோகாண்ட்ரியாவின் உட்பகுதியில் திரவ நிலையே இருக்கும் இங்கே அதிகப்படியான ரைபோசோம்கள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா விடம் தனக்கென ஒரு டிஎன்ஏ மற்றும் தனக்கென ஒரு புரதம் உற்பத்தி செய்யும் இயந்திரம் இருக்கும் இவை அனைத்தும் மைட்டோகாண்ட்ரியாவின் ஒரு பகுதியான மேட்ரிக்ஸ் எனப்படும் இடத்தில் இருக்கும் ஆகையால் மைட்டோகாண்ட்ரியாவின் ஒரே நோக்கம் ஆற்றலை அதாவது ATPயை உற்பத்தி செய்வது இது மிகவும் சுவாரசியமான அமைப்பு ஏனென்றால் இதற்கென்று டிஎன்ஏ மற்றும் ரைபோசோம்கள் இருக்கின்றன யூகரியோட்களின் ஆரம்பத்தைப் பற்றி பார்க்கும் பொழுது இந்த மைட்டோகாண்ட்ரியா பற்றி மறுபடியும் பார்க்கலாம் செல்களின் பிற பகுதிகளைப் பற்றி பார்க்கலாம் இந்தப் படத்தில் இருப்பது செல்லின் உட்பகுதி இங்கே இருப்பது நியூக்ளியஸ் ஆக இருக்கும் பட்சத்தில் இதன் உள்ளே நியூக்ளியஸ் எல்லையிலிருந்து வெளிப்பக்கமாக நகர்ந்து இந்த மெம்பரேன் நீண்டு இறுதியாக பிளாஸ்மா மெம்பரேன் வரை வந்தடைகிறது இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான் இங்கே இருக்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வலை போன்ற மெம்பரேன்கள் தான் எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது இதில் பல பிரிவுகள் இருக்கிறது நியூக்ளியர் உரைக்கு மிக அருகாமையில் இரண்டு வகையான மெம்பரேன் பைகள் இருக்கின்றன இதில் ஒரு வகையான பைகளின் மேலே ரைபோசோம்கள் பதிந்திருக்கும் மற்றொரு பை தொகுப்புகளில் ரைபோசோம்கள் இருக்காது இந்தப் பைகளில் தொகுப்பு அல்லது பாதைகளின் தொகுப்புதான் எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் புரத செயலாக்கத்திற்கு இந்த எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது டிஎன்ஏ வில் இருக்கும் தகவல் டிகோட் செய்யப்பட்டு ஆர்என்ஏ வாக மாறி அதன்பிறகு இந்த தகவல் கடத்தப்பட்டு புரதம் எனப்படும் இறுதி பொருளாக மாறுகிறது என்ற மையக்கருத்தை முன்பே பார்த்திருக்கிறோம் இந்தப் புரதம் உருவாகிய பிறகு இவை மேலும் மாற்றப்பட்டு குறித்தும் வைக்கப்படுகிறது உதாரணத்திற்கு உருவாக்கப்பட்ட புரதம் சுரக்க வேண்டுமா அல்லது மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க வேண்டுமா என்று ஒரு செல்லுக்கு எப்படி தெரியும் இதற்கு தான் இந்த குறியீடு செயல்முறை உதவுகிறது அதாவது அஞ்சல் குறியீடு இந்த உறுப்புகளில் நடக்கிறது இந்த செயல்முறை எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலத்தில் ஓரளவு நடக்கிறது இதன்பிறகு இந்த செயல்முறை கால்கி காம்ப்ளக்ஸ்சில் சிறப்பாக நடக்கிறது இந்த இரண்டு உறுப்புகளில் அதாவது எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் மற்றும் கால்கியில் இந்த செயல்முறை மட்டும் நடப்பதில்லை கால்கி முனையில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்தப் பொருள் அதாவது இந்த சரக்கு உருவாகிய பிறகு நாம் சரக்கு என்று இங்கு கூறுவது புரதம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட புரதம் தான் இந்த புரதம் உருவாகி பதப்படுத்தப்பட்ட பிறகு இது பேக் செய்யப்படுகிறது அதாவது ஒரு அசெம்பிளி லைனில் பொருட்கள் எவ்வாறு பேக் செய்யப்பட்டு வரிசைப்படுத்தி அதன் இலக்கை அடைவதற்கு அனுப்பப்படுகிறதோ அதேபோல் இங்கும் நடக்கிறது அதாவது புரதங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு செல்களுக்குள் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே அனுப்பி வைக்கப்படுகிறது அதன் இலக்கு பிளாஸ்மா மெம்பரேன் ஆக இருக்கலாம் அல்லது மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு உறுப்பாகவும் இருக்கலாம் இது அனைத்தும் கால்கி காம்ப்ளக்ஸ்சில் நடக்கும் ஏனென்றால் இந்த கால்கி காம்ப்ளக்ஸ்சின் இறுதி முனையில் தான் இந்த சரக்குகள் சிறிய அமைப்புகளாக பேக் செய்யப்படுகிறது இதைதான் வெசிக்கில்ஸ் என்று கூறுவர் இந்த வெசிக்கில்ஸ் படகுகள் போல செயல்பட்டு இந்த சரக்கை செல்களின் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்ல உதவும் சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் செல்களில் ஒரு பகுதியாக இருக்கும் எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் புரதங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி அதன் தரத்தை உறுதி செய்யும் ஒரு அசெம்பிளி லைன் ஆக மட்டுமில்லாமல் ஒரு அஞ்சல் பிரிவாகவும் செயல்படுகிறது புரதங்களின் மேலே ஒரு முகவரியை அச்சிட்டு அதை வரிசைப்படுத்தி அதன் இலக்கிற்கு கொண்டு போய் சேர்க்கும் வேலையை செய்கிறது இதன் விளைவாக நாம் அறிவது என்னவென்றால் நியூக்ளியர் உரையில் தொடங்கி எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் கால்கி காம்ப்ளக்ஸ்சில் மற்றும் வெசிக்கில்ஸ் வரை ஒரு தொடர்ச்சியான செயல்முறை நடக்கிறது இங்கே தொடர்ச்சியாக பொருட்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் செல்களின் பல திசைகளுக்கு செல்கிறது இதுவே எண்டோ மெம்பரேன் சிஸ்டமின் முக்கியத்துவம் ஆகும் விலங்குகள் போலில்லாமல் தாவரத்தை பார்த்தோமேயானால் அவைகள் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது அதனால் சூரிய ஆற்றலை ரசாயன ஆற்றலாக அதாவது குளுக்கோஸ்சாக மாற்றும் திறமை இதற்காக அவைகளிடம் கூடுதலாக ஒரு செல் உறுப்பு இருக்கும் அதுதான் குளோரோபிளாஸ்ட் இந்த குளோரோபிளாஸ்ட்டிலும் மைட்டோகாண்ட்ரியாவில் இருப்பது போலவே இரண்டு மெம்பரேன்கள் இருக்கும் ஒரு வெளி மெம்பரேன் மற்றும் ஒரு உள் மெம்பரேன் இதனுடன் சேர்ந்து ஸ்ட்ரோமா எனப்படும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும் இந்த படத்தில் இருப்பது போல குளோரோபிளாஸ்ட் நாணய வடிவில் இருக்கும் இந்த அமைப்பை தான் கிரானம் என்று கூறுவர் ஒவ்வொரு நாணயமும் அதாவது ஒரு ரூபாய் நாணயத்தை ஒன்றின் மேல் ஒன்று வைத்திருப்பதைப் போல் எண்ணிக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாணயத்தையும் தைலகாய்டு என்று கூறுவர் இந்த மொத்த தைலகாய்டு வரிசையை கிரானம் என்று கூறுவர் இந்த தைலகாய்டின் நோக்கம் என்ன இந்த ஒவ்வொரு தட்டு போன்ற மெம்பரேன்களும் ஒளியை ஒன்று சேர்ப்பதற்கு உதவும் அதாவது இந்த தட்டுகள் அனைத்திலும் ஆண்டனா போன்ற காம்ப்ளக்ஸ்கள் இருக்கும் இவைகள் சூரிய ஒளியை கைப்பற்றுவதற்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும் இதில் அழகான விஷயம் என்னவென்றால் இந்த மெம்பரேன்கள் தட்டையாக மட்டுமில்லாமல் அதன் மீது இந்த ஆண்டனா போன்ற மூலக்கூறுகள் பதிந்து இருக்கும் இவைகள் அனைத்தும் பிக்மெண்ட்கள் தாவரங்களுக்கு பச்சை நிறத்தைக் கொடுக்கும் மிகவும் பொதுவான பிக்மெண்ட் தான் குளோரோஃபில் இந்த குளோரோஃபில் மூலக்கூறுகள் மிகவும் அழகாக ஆண்டனாகளை போல் வரிசையாக தட்டையின் மேல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒளியை கைப்பற்றுவதற்கு உதவும் இந்த ஆண்டனாகள் தான் தைலகாய்டு இந்த ஒளியை கைப்பற்றும் திறனை மேலும் அதிகப்படுத்துவதற்கு இந்த தைலகாய்டு மெம்பரேன்கள் கூட்டாக பல அடுக்குகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சூரிய ஒளியை குளுக்கோஸ்சாக மாற்றும் இந்த உறுப்பை தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இது குளோரோபிளாஸ்ட்டிலும் இருக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட்டுக்கு தனக்கென ஒரு டிஎன்ஏ மற்றும் ரைபோசோம் இருக்கும் இப்பொழுது விலங்குகளின் செல்லை பற்றி பார்க்கலாம் இந்த படத்தில் செல்லின் மத்தியில் இருப்பதுதான் நியூக்ளியோலஸ் இந்த மொத்த அமைப்பு தான் நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ் தான் சற்று விரிந்து எண்டோ மெம்பரேன் சிஸ்டமாக இருக்கிறது இதில் தான் சற்று கரடு முரடான எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் மென்மையான எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் மற்றும் கால்கி காம்ப்ளக்ஸ் இருக்கிறது இந்த நெட்வொர்க் அமைப்பில்தான் வரிசைப்படுத்துதல் செயலாற்றுதல் பேக் செய்தல் புரதங்கள் மற்றும் செல்களின் பிற பொருட்களை தக்க இடத்திற்கு கொண்டு சேர்த்தல் போன்ற செயல்கள் நடைபெறும் இதன்பிறகு கால்கி காம்ப்ளக்ஸ்சில் அதன் பொருட்களை பேக் செய்து வெளியேவோ அல்லது மைட்டோகாண்ட்ரியாவிற்கோ அதை கொண்டு சேர்க்கிறது இந்த கட்டமைப்பை தான் வெசிக்கில்ஸ் என்று கூறுவர் செல்களில் இருக்கும் இந்த அனைத்தையும் சுற்றி ஒரு வெளி மெம்பரேன் இருக்கும் அது தான் பிளாஸ்மா மெம்பரேன் இந்த முழு செல்லும் அதன் வடிவத்தை தக்கவைப்பதற்கு காரணமாக இருப்பது சைட்டோஸ்கெலட்டன் எனப்படும் ஃபைபர் இதனுடன் சேர்ந்து சிலிண்டர் போன்ற பொருட்கள் சைட்டோஸ்கெலட்டனின் ஒரு பகுதியாக இருக்கும் இவைகள்தான் மைக்ரோடியூபுல்ஸ் பொதுவாக விலங்குகளின் செல்களில் ஒரு போலார் முனையில் ஒரு ஜோடி மைக்ரோடியூபுல்ஸ் இருக்கும் இவைகள் தான் சென்ட்ரியோல்ஸ் இதனுடன் சேர்ந்து விலங்குகளின் செல்களில் சிறப்பான உறுப்புகள் இருக்கும் அவைகள்தான் லைசோசோம்ஸ் இவைகள் என்ன செய்யும் என்று பார்த்தால் இவைகள் குப்பை சேகரிப்பாளர்கள் செல்கள் பல செயல்களை செய்கிறது ஆகையால் இதன் மூலம் பல கழிவு பொருட்கள் உருவாகும் இதனை சரியாக ஒன்று திரட்டி பிறகு செயல்படுத்தி இறுதியாக நிராகரிக்க வேண்டும் இந்த செயல்கள் அனைத்தும் லைசோசோம்களில் நடக்கும் விலங்குகளின் செல்களில் உதாரணத்திற்கு விந்துக்கள் முன்னே செல்வதற்கு ப்ரோபெல்லர் உதவியாக இருக்கும் இந்த ப்ரோபெல்லர் என்பது வேறொன்றும் இல்லை ப்லஜெல்லா தான் இந்த ப்லஜெல்லா பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியே நீண்டு இருக்கும் உட்பகுதியில் மைக்ரோடியூபுல்ஸ்களால் உருவான மோட்டர்கள் இருக்கும் சில செல்களில் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அதன் மேற்பரப்பை அதிகப்படுத்துவதற்கு மேலும் மடிந்து இருக்கும் இவைகள் தான் வில்லி அல்லது மைக்ரோவில்லி இந்த வகை செல்கள் பொதுவாக உங்கள் குடல் பாதையில் இருக்கும் இந்த மடிப்பின் மூலமாக அதிகரிக்கும் மேற்பரப்பால் அதிக ஊட்டச்சத்தை உறிஞ்ச முடியும் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த ஊட்டச்சத்து குடல் செல்களின் மூலம் உறிஞ்சப்படும் ஒரு விலங்கின் செல் எவ்வாறு இருக்கும் என்பதை தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இது பார்ப்பதற்கு சற்று சிக்கலாக இருக்கும் இங்கு நான் மறுபடியும் கூற விரும்பும் விஷயம் என்னவென்றால் இந்த செல்களில் இருக்கும் ஒவ்வொரு கூறுகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இருக்கும் இதன் மூலம் தகவல் பரிமாற்றம் மட்டுமில்லாமல் அனைத்து நேரங்களிலும் பல மாறுதலான தொடர்புகளும் ஏற்படும் மேலும் இந்த செல் தங்களுக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகளை உணர்ந்து அதற்கேற்றவாறு பதிலளிக்கவும் செய்யும் இதேபோல் தாவரங்களின் செல்களிலும் பல அம்சங்கள் பொதுவாகவே இருக்கும் இதில் இருக்கும் பல உறுப்புகள் தாவரங்களின் செல்களிலும் இருக்கும் உதாரணத்திற்கு நியூக்ளியஸ் எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் மென்மையான எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் கால்கி காம்ப்ளக்ஸ் மைட்டோகாண்ட்ரியா இதனுடன் சேர்ந்து ஒளிச்சேர்க்கை இயந்திரம் இருப்பதால் தாவரங்களின் செல்களில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் இதனுடன் சேர்ந்து இரண்டு அம்சங்கள் தாவரங்களில் காணப்படும் முதலாவதாக தாவரங்களின் செல்கள் தங்களை ஒன்றிணைத்து தரையில் பிடித்துக் கொள்வதற்காகவும் தங்களின் மேல் ஏற்படும் தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியே கூடுதலாக ஒரு அடுக்கு இருக்கும் இதுதான் செல் சுவர் அல்லது செல் வால் உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய பாலிமரில் ஒன்றான செலுலோஸ் கொண்டு இந்த செல் வால் உருவாகி இருக்கிறது இந்த செலுலோஸ் என்பது நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்கும் ஒன்று ஏனென்றால் நாம் அணியும் பருத்தி ஆடைகள் செலுலோஸ் ஃபைபராலேயே உருவாகி இருக்கிறது விலங்குகளின் செல்களை போலவே தாவரங்களின் செல்களிலும் மைக்ரோ ஃபிலமெண்ட்டுகள் மைக்ரோடியுபுல்ஸ் மற்றும் பிற உறுப்புகள் அனைத்தும் இருக்கும் இதனுடன் சேர்ந்து மத்தியில் வாக்யுஓல் எனப்படும் ஒரு பெரிய உறுப்பு இருக்கும் இந்த உறுப்பு தனக்குள் அதிக நீரை சேமித்து வைத்துக் கொள்கிறது சரி இப்பொழுது ப்ரோகாரியோட் மற்றும் யூகரியோட்டிக் செல்லுக்கு நடுவே இருக்கும் பொதுவான அம்சங்களைப் பற்றி பார்க்கலாம் இதற்கு முன்னதாக இவைகளுக்கு நடுவே இருக்கும் வித்தியாசத்தை பற்றி பார்த்தோம் அதாவது நியூக்ளியஸ் இருப்பது இல்லாதது அதேபோல் உறுப்புகளை சுற்றியிருக்கும் மெம்பரேன் இருப்பது மற்றும் இல்லாதது இப்பொழுது இதற்கு மத்தியில் இருக்கும் பொதுவான அம்சங்களைப் பற்றி பார்க்கலாம் அதாவது இவைகளை ஒன்றிணைக்கும் அம்சங்களைப் பற்றி பார்க்கலாம் அதாவது ப்ரோகாரியோட்கள் மற்றும் யூகரியோட்களில் மரபணு தகவல் குறியிடப்பட்டிருக்கும் முறை ஒரே மாதிரி தான் இருக்கும் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் என்ற செயல்முறை மூலமாகவே இந்த மரபணு குறியீடு புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது வாசிக்கப்படுகிறது இந்த செயல்முறை ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருகிறது இந்த செல்களின் கட்டமைப்பு மற்றும் உயிரியல் செயல்பாடு பிளாஸ்மா மெம்பரேன் மற்றும் வெளி மெம்பரேனின் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இதேபோல் இந்த செல்கள் தங்கள் டாடர் செல்களுக்கு கடத்துவதற்கு முன்பு டிஎன்ஏவை ரெப்ளிகேட் செய்யும் செயல் முறையும் ஒன்றாகவே இருக்கும் இதேபோல் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் எனப்படும் டிகோடிங் செயல்முறையும் ட்ரான்ஸ்லேஷன் எனப்படும் புரதம் உருவாக்கும் செயல்முறையும் பாக்டீரியாவில் தொடங்கி மனிதர்கள் வரை பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இதன்பிறகு ஏடிபி உருவாக்கும் செயல் முறையும் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும் F0 F1 பொருட்களைப் பற்றி முன்பு கூறினேன் அல்லவா அதுவும் அதன் கட்டமைப்பும் அதன் செயல் முறையும் பரிணாம வளர்ச்சி முழுவதும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இதேபோல் ஒளிச் சேர்க்கை செயல்முறையும் பாதுகாக்கப்படுகிறது பாக்டீரியாக்களில் சையனோபாக்டீரியா பற்றி நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இதேபோல் தாவரங்களில் குளோரோபிளாஸ்ட் இருக்கிறது இவைகளுக்கு மத்தியில் பல ஒற்றுமைகள் இருக்கும் உயிரினங்களில் பொதுவாக நடக்கும் பல எதிர்வினைகளும் ஒன்றாகவே இருக்கும் உதாரணத்திற்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆற்றல் அதாவது குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைட் ஆகவும் நீராகவும் உடையும் செயல்முறை இது சைட்டோபிளாசம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த செயல்முறை மூலம் ஏடிபி வெளியேறும் இந்த செயல்முறையின் போது குளுக்கோஸ் முதலில் பைருவேட்டாக மாறும் இந்த முதல்கட்டம் சைட்டோபிளாசமில் நடக்கும் இந்த செயல்முறையை தான் கிளைக்காலிசிஸ் என்று கூறுவர் சைட்டோபிளாசமில் நடக்கும் இந்த செயல்முறை அதாவது குளுக்கோஸ் பைருவேட் எனப்படும் இடைநிலை மூலக்கூறாக மாறும் செயல்முறை ப்ரோகாரியோட்களில் இருந்து யூகரியோட்கள் வரை பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது சரி இப்பொழுது பாக்டீரியா ஆர்க்கியா மற்றும் யூகரியோட்களை ஒப்பிட்டுப் பார்க்கலாம் நான் முன்பு கூறியது போல பாக்டீரியா மற்றும் ஆர்க்கியா ப்ரோகாரியோட் வகையை சார்ந்தது மறுபக்கம் யூகரியோட்கள் இருக்கின்றன நியூக்ளியஸ் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்தால் பாக்டீரியாவில் நியூக்ளியஸ் இருக்காது ஆர்க்கியாவிலும் இருக்காது இவைகள் இரண்டும் ப்ரோகாரியோட்கள் ஆனால் யூகரியோட்களில் நன்கு வரையறுக்கப்பட்ட நியூக்ளியஸ் இருக்கும் அடுத்ததாக டிஎன்ஏ அல்லது மரபணு அமைப்பை பார்த்தால் பாக்டீரியா மற்றும் ஆர்க்கியாவில் டிஎன்ஏ வட்ட வடிவில் இருக்கும் ஆனால் யூகரியோட்களில் இவைகள் சற்று சிக்கலாக இருக்கும் இவைகள் க்ரோமாட்டினின் உதவியால் நியூக்ளியஸ் உள்ளே சீராக அமைந்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் செல் பிளவுபடும் நேரத்தில் இவைகள் லீனியர் குரோமோசோம்களாக மாறும் செல் பிளவுபடும் வேலைக்கான எந்த ஆதாரமும் பாக்டீரியா மற்றும் ஆர்க்கியாவில் இல்லை இதனாலேயே இவைகளில் எந்த ஒரு செல் உறுப்புகளையும் காண முடியாது ஆனால் யூகரியோட்களில் நன்கு வரையறுக்கப்பட்ட செல் உறுப்புகளை பார்க்க முடியும் பாக்டீரியா மற்றும் ஆர்க்கியாவின் இனப்பெருக்கம் செய்யும் முறையை பார்த்தால் இவைகள் பாலியல் அல்லாதஏசெக்ஸ்வல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் ஆனால் யூகரியோட்கள் பாலியல் செக்ஸ்வல் மற்றும் பாலியல் அல்லாத ஏசெக்ஸ்வல் என இரண்டு முறைப்படியும் இனப்பெருக்கம் செய்யும் நான் முந்திய ஸ்லைடில் கூறியது போலவே இவைகளுக்கு மத்தியில் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன இருப்பினும் சில வித்தியாசங்களும் இருக்கின்றன ஆக இந்த யூகரியோட்கள் எப்படி தோன்றின இது மிகவும் புதிரான கேள்வி இன்று நம்மிடம் இருக்கும் குறைந்த ஆதாரங்களைக் கொண்டு இந்தக் கேள்விக்கு ஓரளவு பதில் அளித்து இருக்கிறோம் அதை கூறுவதற்கு முன்னதாக சில சொற்களை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் ஆட்டோடிரோப்ஸ் இதில் ஆட்டோ என்றால் சுய என்று அர்த்தம் டோபிக் என்றால் உருவாக்குதல் அதாவது உணவை உருவாக்குதல் என்று அர்த்தம் ஆக தாவரங்களைப் போல தனக்குத் தேவையான உணவை தானே உருவாக்கக்கூடிய உயிரினங்களை ஆட்டோடிரோப்ஸ் என்று கூறுவர் பிற உயிரினங்களை சார்ந்து வாழும் உயிரினங்கள் அதாவது விலங்குகள் தாவரங்களை சார்ந்து வாழ்வது போல இவ்வகை உயிரினங்களை ஹெட்ரோடிரோபிக் என்று கூறுவர் ஆக ஆட்டோடிரோப்ஸ்இல் தாவரங்கள் இருக்கும் ஹெட்ரோடிரோப்ஸ்இல் சையனோபாக்டீரியா விலங்குகள் அமீபா போன்றவைகள் இருக்கும் பூமியின் தோற்றம் மற்றும் உயிரின் தோற்றத்தை பற்றி நான் முன்பு கூறியதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அதில் நான் உயிர்கள் சுமார் 3 8 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றியது என்று கூறினேன் அதிலிருந்து நீண்ட காலத்திற்கு இந்த பூமியின் காற்று மண்டலம் சுருங்கியதாகவே இருந்தது திடீரென ஒளிச்சேர்க்கையின் வருகையால் காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் உருவானது ஆக்சிஜன் இல்லாத சூழலில் தங்களிடம் இருக்கும் குளுகோசை உடைக்கக் கூடிய தன்மை இருக்கும் உயிரினங்களை அன்ஏரோபிக் உயிரினங்கள் என்று கூறுவர் இந்தவகை உயிரினங்களால் குளுக்கோசை உடைப்பதன் மூலம் ஆற்றல் கிடைக்கப் பெறுகிறது அதாவது குளுக்கோசை லாக்டிக் அமிலம் அல்லது எதனாலாக உடைப்பதன் மூலம் ஆற்றல் கிடைக்கும் இதற்குப் பிறகு தோன்றிய உயிரினங்கள் அதாவது காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் உருவான பிறகு அதில் இருக்கும் ஆக்சிஜனை கொண்டு குளுக்கோசை உடைக்கக் கூடிய திறமையை எப்படியோ வளர்த்துக் கொண்டனர் ஆக ஆக்சிஜனின் உதவியை கொண்டு தங்களிடம் இருக்கும் குளுகோசை உடைத்து அதன் மூலம் ஆற்றலைப் பெறும் உயிரினங்களை ஏரோபிக் உயிரினங்கள் என்று கூறுவர் இந்த பூமியின் வரலாற்றைப் பற்றி பார்க்கும் பட்சத்தில் இது மிகவும் முக்கியமானது ஆரம்ப கட்டத்தில் சுருங்கி கொண்டு இருந்தது பிறகு திடீரென அழுத்தம் உருவானது இதைத் தான் டார்வினின் கோட்பாடு படி Darwins theory நாச்சுரல் செலக்சன் என்று நான் கூறினேன் இந்த திடீர் அழுத்தத்திற்கு காரணம் காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் உருவானது தான் அதாவது தங்களைச் சுற்றி ஆக்ஸிஜன் இருக்கும் சூழலில் கூட உயிரினங்கள் எப்படியோ பரிணாமம் அடைந்து பிழைத்து உயிர் வாழ்ந்தன இந்தப் பின்னணியைக் கொண்டு யூகரியோட்கள் எப்படி உருவானது என்பதை விளக்கும் கோட்பாடு பற்றி பார்க்கலாம் இந்த கோட்பாடுதான் எண்டோ சிம்பையாண்ட் தியரி இந்தக் கோட்பாடு படி உயிர் முதலில் சாதாரண டிஎன்ஏ கொண்ட ப்ரோகாரியோடிக் செல்லாக உருவாகியது இதன் பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவை ஏற்பட்டதினால் அதாவது காற்று மண்டலத்தில் அதிக அளவில் ஆக்ஸிஜன் இருந்த காரணத்தினால் சில பாக்டீரியாக்கள் இந்த ஆக்சிஜன் நிறைந்த சூழலில் உயிர்வாழும் திறமையை உருவாக்கி இருக்கலாம் இதன் மூலம் காற்று மண்டலத்தில் இருக்கும் ஆக்சிஜனை அவைகள் உபயோகப்படுத்தி இருக்கலாம் இதன் மூலம் ஏரோபிக் பாக்டீரியாக்கள் உருவாகியிருக்கலாம் இதன்பிறகு பரிணாம வளர்ச்சியின் போது ஒரு அன்ஏரோபிக் பாக்டீரியா பிழைத்து வாழ்வதற்காக ஒரு ஏரோபிக் பாக்டீரியாவை சூழ்ந்து விழுங்கி இருக்கலாம் இதன் மூலம் இந்த ஏரோபிக் பாக்டீரியா இறுதியாக இன்று நாம் கூறும் மைட்டோகாண்ட்ரியாவாக மாறியிருக்கலாம் இதே நேரத்தில் அல்லது இதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தில் பிளாஸ்மா மெம்பரேன் ஊடுருவ தொடங்கியிருக்க வேண்டும் இதன் மூலமாகவே இன்று நாம் காணும் எண்டோ மெம்பரேன் சிஸ்டமாக உருவாகி இருக்க வேண்டும் இதன்பிறகு ஊட்டச்சத்தின் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது சில உயிரினங்கள் தனக்குத்தானே உயிர்வாழ முடியாது என்று உணர்ந்து தங்களுக்குத் தேவையான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய திறனை வளர்த்து இருக்கலாம் இதில் சில பாக்டீரியாக்கள் ஒளிச்சேர்க்கை திறமையை உருவாக்கியிருக்கலாம் இதன் பிறகு ஏதோ ஒரு உயிரினம் இந்த ஒளிச்சேர்க்கை திறன் கொண்ட பாக்டீரியாவை சுற்றி விழுங்கி இதன் மூலம் இன்று நாம் காணும் குளோரோபிளாஸ்ட் உருவாகியிருக்கலாம் இந்த தருணத்தில்தான் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என்று இரண்டு பிரிவு உருவாகியிருக்கலாம் இந்த நேரத்தில் பரிணாம வளர்ச்சி மூலம் தாவரங்கள் உருவாகி இருக்கலாம் ஆட்டோடிரோபிக் ஆக முடியாத உயிரினங்கள் தொடர்ந்து விலங்குகளாக பங்கை அல்லது புரோடிஸ்ட் வகைகளாக இருந்திருக்கலாம் இவைகள் அனைத்தும் கோட்பாடுகள் தான் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா ஓரளவுக்கு ஆதாரம் இருக்கிறது இன்று இருக்கும் யூகரியோட்களின் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியம் அடைவீர்கள் ஏனென்றால் இவைகள் ப்ரோகாரியோடிக் டிஎன்ஏ வை போலவே இருக்கும் இது மட்டுமல்ல மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசோம்களை வேதி அமைப்பு மற்றும் அதன் அளவு அடிப்படையில் பார்த்தால் இவைகள் ப்ரோகாரியோடிக் ரைபோசோம்கள் போலவே இருக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசோம்கள் செல்களின் பிற பகுதிகளில் இருக்கும் சைட்டோபிளாசத்தின் ரைபோசோம்களை விட மாறுபட்டதாகவே காணப்படும் விலங்குகளின் செல்லை எடுத்து கொண்டால் அதில் சைட்டோபிளாசம் இருக்கும் இந்த சைட்டோபிளாசத்தில் ரைபோசோம்கள் இருக்கும் இதேபோல் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் அதன் உள்ளேயும் ரைபோசோம்கள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும் ரைபோசோம்கள் பாக்டீரியாவில் இருக்கும் ரைபோசோம்களை போலவே இருக்கும் ஆனால் சைட்டோபிளாசத்தில் இருக்கும் ரைபோசோம்கள் மாறுபட்டதாகவே இருக்கும் ஆக ஒற்றுமை மிகத் தெளிவாக இருக்கிறது இதே போன்ற ஒரு ஒத்த தன்மை தான் குளோரோபிளாஸ்ட் மற்றும் நான் முன்பு கூறிய அதன் செயல்பாட்டிலும் காணப்படும் F0 F1 துகள்களின் கட்டமைப்பு மற்றும் இந்த F0 F1 துகள்களின் செயல்பாடும் ப்ரோகாரியோட்களில் இருப்பது போலவே இருக்கும் ஆகையால் இன்று இருக்கும் யூகரியோட்கள் ப்ரோகாரியோட்களில் இருந்தே பரிணாம வளர்ச்சி அடைந்து உருவானது என்று நம்பப்படுகிறது இந்த செய்தியுடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அதாவது ப்ரோகாரியோட்களை விட யூகரியோட்கள் பல மடங்கு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது இவைகளிடம் நன்கு வரையறுக்கப்பட்ட நியூக்ளியஸ் மற்றும் செல்கள் பிளவு படுவதற்கான வேலையும் இருக்கும் இதன் மூலம் இந்த செல்கள் சற்று சிக்கலாக இருக்கும் இருப்பினும் இந்த வகை உயிரினங்களின் செயல் திறமை அதிகமாக இருக்கும் ப்ரோகாரியோட்கள் இவ்வாறு இருக்காது இருப்பினும் ப்ரோகாரியோட்களே உயர்ந்த அல்லது மேம்பட்ட உயிரினங்கள் என்று சிலர் வாதாடுவர் ஏனென்றால் கடந்த 3 8 பில்லியன் வருடங்களாக இந்த பூமியில் நிகழ்ந்த அனைத்து தாக்குதல்களையும் தாண்டி இந்த உயிரினங்கள் எவ்வாறோ பிழைத்து வாழ்கின்றன இதற்கான தீர்ப்பை நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன் அதே சமயம் உங்களுக்கு சில வீடியோக்களை நான் பரிந்துரைக்கிறேன் இசையில் ஆர்வம் உடையவர்கள் இந்த வீடியோவை பார்க்கவும் செல் மற்றும் செல்லின் அமைப்பு பற்றி கிளேன் வோல்கென்பெல்டின் ஒரு வேடிக்கையான பாடல் இதில் இடம் பெற்றிருக்கும் சரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த பாடத்தில் செல் சைக்கிள் மற்றும் செல் டிவிஷன்னின் பிற அம்சங்களைப் பற்றி பார்க்கலாம்